எனது பெயர் ராம் சதீஷ் நான் ரூர்க்கியில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜியில் கட்டிடக்கலை மற்றும் திட்டமிடல் துறையின் ஆசிரியராக இருக்கிறேன் பேரழிவு மீட்பு மற்றும் மீண்டும் சிறப்பாக உருவாக்குதல் பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நான் மீண்டும் இணைக்கப்பட்ட கலாச்சார பாரம்பரியத்தைப் பற்றி பேசப் போகிறேன் இது எனக்குத் தெரிந்த திட்டங்களில் ஒன்றாகும் மேலும் ஸ்வீடனில் உள்ள கிருணாவின் தற்போதைய திட்டத்தில் பங்கு வகித்தேன் முழு நகரமும் எவ்வாறு நகர்த்தப்பட்டது நகரத்தை நகர்த்துவதில் என்ன சவால்கள் உள்ளன எந்த வகையான பங்கேற்பு அணுகுமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளன இது வளர்ச்சி அதிகாரிகளுக்கு என்ன மாதிரியான கவலைகளை அளித்தது எந்த வகையான கவலைகள் குழப்பங்கள் கொண்டிருந்தனர் என்பதை இன்று நான் உங்களுக்கு விளக்குகிறேன் எனவே இந்த முழு விஷயத்தையும் நான் கிருணா திட்டத்தின் மூலம் சுருக்கமாக விவாதிக்க போகிறேன்

நீங்கள் எப்போதாவது ஸ்வீடிஷ் பகுதியில் தெற்கே ஸ்டாக்ஹோமுக்குச் சென்றால் அது ஐரோப்பிய நிலப்பரப்புகளுடன் மிகவும் நெருக்கமாக இருக்கிறது ஆனால் வடக்கு காலநிலை மிகவும் கடுமையானது நான் லூலியாவிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரோனியோ எனப்படும் லூலியா தொழில்நுட்ப பல்கலைக்கழக இடத்தில் வசித்து வந்தேன் இங்கு வெப்பநிலை சில நேரங்களில் 20 30 32 வரை செல்லும் எனவே குளிர்கால காலங்களில் மாறுபாடு இவ்வாறு தான் இருக்கும் மற்றும் பல மாதங்களில் நாம் சூரிய ஒளியைக் கூட காணவில்லை இது ஒன்று அல்லது இரண்டு மணிநேரங்களுக்கு அரிதாகவே வந்து பின்னர் மிகவும் மெதுவாக மறைந்துவிடும் கோடையில் இரவு முழுவதும் நாம் அதைப் பார்க்கவில்லை வானம் ஒருபோதும் இருட்டாகாது எனவே இது மிகவும் தீவிரமான வெப்பநிலை 30 டிகிரி 20 டிகிரி 10 அல்லது அதிகபட்சம் 15 டிகிரி வகை எனவே இது நோர்வே மற்றும் ஸ்வீடன் பின்லாந்தின் எல்லையில் சற்று எல்லையில் துருவ வட்டத்திற்குப் பிறகு ஆர்க்டிக் வட்டத்தில் எங்கோ ஒரு இடம் எனவே நான் கிருணாவைப் பற்றி பேசும் ஆர்க்டிக் வட்டம் இதுதான் எனவே புகைப்படத்தில் நீங்கள் இங்கே பார்ப்பது இரும்புச் சுரங்கம் சுரங்க முதலீடுகள் மற்றும் சுரங்க வளங்கள் மூலம் சுவீடன் போன்ற நாடுகள் பணக்காரர்களாக உள்ளன நோர்வேயில் இது எண்ணெய் வளங்களால் நிறைந்துள்ளது அதேபோல் இந்த குறிப்பிட்ட சுரங்க நகரம் மிகவும் பழைய நகரமாக இல்லை ஆனால் இது 150 ஆண்டு பழமையான நகரமாகும் எனவே இது இரும்பு தாது சுரங்கமாகும் இது கிருணா நகரில் உள்ளது இப்போது இந்த வகையான கடுமையான காலநிலை சூழ்நிலையில் எந்த சுரங்க நகரத்தையும் கற்பனை செய்து பாருங்கள் ஆனால் அது உள்ளது மற்றும் இரும்பு தாது காரணமாக மக்களும் இருக்கிறார்கள் ஏனென்றால் அதில் ஒரு வணிகத் துறை ஈடுபட்டுள்ளது ஏனெனில் அதில் ஒரு வாழ்வாதாரக் கூறு உள்ளது வேலை வாய்ப்புகள் இல்லாவிட்டால் மக்கள் ஏன் 30 டிகிரிக்குச் சென்று அங்கு வாழத் தொடங்குவார்கள் எனவே இந்த இரும்புத் தாது 150 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியதும் மக்கள் அவர்களுக்கு ஒரு சிறிய வாழ்விடத்தை உருவாக்கத் தொடங்கினார்கள் இந்த சுரங்கத்தில் உள்ள சிக்கல் இது பணக்கார தாதுக்களில் ஒன்றாகும் அவர்கள் சுரங்கத்தைத் தோண்டத் தொடங்கினர் நான் 2013 இல் வாழ்ந்தபோது தொழிலாளர்கள் நிலத்தடிக்குச் செல்கிறார்கள் அது கிட்டத்தட்ட நகர மையத்திற்கு வந்தது சுரங்க நடவடிக்கைகள் நகரத்தின் வாழ்க்கைக்கு இடையூறு விளைவிக்கும் நகர வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் அந்த முழு வாழ்விடத்திற்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆகவே நாங்கள் ஏன் நகரத்தை வேறு பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்தக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்கள் அதனால் அவர்கள் புவி தொழில்நுட்ப பகுப்பாய்வு செய்யத் தொடங்கினர் சுரங்க நடவடிக்கைகள் வெவ்வேறு கட்டங்களில் தொடர்கின்றன 2033 வாக்கில் இது கிட்டத்தட்ட இங்கு வந்து சேரும் எனவே அந்த வழியில் நீங்கள் உண்மையில் முழு நகரங்களிலும் இரும்புத் தாது மீது வாழ்கிறீர்கள் அது வாழ்வதற்கு பாதுகாப்பானது அல்ல ஆகவேதான் நாம் ஏன் ஒரு சிறந்த பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்றம் செய்யக்கூடாது என்ற சிந்தனை செயல்முறை உருவானது கிருணா சூழலைப் பார்த்தால் முதலில் இந்த பிராந்தியத்தைச் சுற்றி சாமி பழங்குடியினரும் வாழ்கின்றனர் அதன் முக்கிய தொழில் கலைமான் வளர்ப்பைப் பற்றியது அவர்களிடம் இந்த நாய் ஸ்லெட்ஜ்கள் உள்ளன நீங்கள் பார்ப்பது முற்றிலும் உறைந்திருக்கும் நதி அது நாய் ஸ்லெட்ஜ்களை ஒரு வகையான பத்தியாகப் பயன்படுத்தியது எனவே இங்கு குளிர்கால காலநிலை காரணமாக ஒரு தடையை பாதையாக மாற்ற வேண்டும் நீங்கள் பார்க்கும் வேறு பருவத்தில் ஒரு பாதை ஒரு தடையாக மாறும் எனவே இங்கே ஒரு தடையாக இருந்த ஒரு நதி இப்போது வெவ்வேறு இடங்களை இணைக்கும் ஒரு பாதையாக மாறியுள்ளது அதேபோல் சாமி பழங்குடியினரின் பாரம்பரிய வாழ்வாதாரம் அனைத்தும் கலைமான் வளர்ப்பு ஆகும் மேலும் ஐஸ் ஹோட்டல் போல சுற்றுலாவும் மேம்படுத்தப்பட்டுள்ளது லாப்லாந்து பின்லாந்துக்கு அருகில் உள்ளது என்பதையும் கவனியுங்கள் சாண்டா கிளாஸ் கிராமத்தின் சில சுற்றுலா தலங்களும் அவர்களிடம் உள்ளன அதை நாம் ரோவானிமி என்று அழைக்கிறோம் எனவே இந்த முழு குளிர்கால அனுபவமும் மிகவும் நம்பகத்தன்மையும் கொண்டது மேலும் இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வரும் சுற்றுலாப் பயணிகளுக்கு இது மறக்க முடியாத அனுபவமாகும் இப்போது அவர்கள் நகர்த்தத் தீர்மானிக்கத் தொடங்கும் போது அவர்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று யோசித்துக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இறுதியாக அவர்கள் ஏ மற்றும் பி இடத்தையும் அடையாளம் கண்டுள்ளனர் இந்த இடம் அடிப்படையில் ஒரு சுரங்கம் மூடப்பட்டிருந்த லுசோவாரா மலைக்கு அடுத்ததாக உள்ளது அங்கு சுரங்க நடவடிக்கைகள் எதுவும் நடக்கப்போவதில்லை அது மிகவும் பாதுகாப்பானது இது ஒரு பாதுகாப்பான புள்ளியாக இருக்கிறதா என்று நாம் சிந்திக்கும்போது நாம் எப்போதும் A க்கு செல்ல விரும்புகிறோம் ஏனெனில் B இல் உள்ள சிக்கல் சுரங்க செயல்பாடு இந்த திசையில் செல்கிறது என்பது ஆகும் எனவே சிறிது நேரம் கழித்து அது B ஐ அடையக்கூடும் எனவே நாம் வேறு எங்காவது செல்ல வேண்டியிருக்கும் ஆனால் உண்மையில் அதிகாரிகள் இதைத் தேர்ந்தெடுத்துள்ளனர் அவர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுத்தார்கள் ஏனெனில் ஒரு நகரத்தை நகர்த்த நீங்கள் சேவைகளை நகர்த்துவது பற்றி சிந்திக்க வேண்டும் முழு நிலத்தடி சேவைகளை நகர்த்த சேவை உள்கட்டமைப்பு குழு செல்ல வேண்டும் மேலும் 50 ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த சுரங்கத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதில் சில நிச்சயமற்ற தன்மையும் உள்ளது எனவே அவர்கள் பி க்கு செல்ல விரும்புவதற்கு நிறைய காரணங்கள் உள்ளன ஏனென்றால் அதன் சேவைகளை விரிவாக்குவது எளிதானது பின்னர் கிருணா கொம்முன் மற்றும் சுரங்க நிறுவனம் அரசுக்கு சொந்தமான சுரங்க நிறுவனமான எல் பி ஆகியவை ஒன்றாக போட்டியிடுகின்றன மற்றும் கிருணாவின் புதிய நகர மையத்திற்கு இறுதியாக வென்ற நுழைவு கில்லாரடி ஹெல்ஸ்டன் கட்டிடக்கலை விண்வெளி ஏபி மற்றும் வெக்டுரா ஆலோசனை மற்றும் பி டபிள்யூ ஏபி ஆகியவற்றுடன் கூடிய 'வெள்ளை கட்டிடக்கலை' ஆகும் எனவே வெள்ளை கட்டிடக் கலைஞர்கள் மற்றும் அவரது கூட்டாளர்கள் இந்த நிறுவனத்தை வென்றுள்ளனர் மேலும் அவர்கள் 100 ஆண்டு மாஸ்டர் திட்டத்தை உருவாக்கியுள்ளனர் இது 2018 முதல் படிப்படியாக எவ்வாறு மேம்படுத்தப்படலாம் உதாரணமாக நீங்கள் முதலில் இதை நகர்த்தலாம் பின்னர் இந்த முழு விஷயமும் கட்டமைக்கப்படுகிறது எனவே படிப்படியாக அவர்கள் உருவாக்கிய 100 ஆண்டு மாற்ற திட்டத்தை அவர்கள் உருவாக்கியதன் மூலம் இந்த நகரம் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது இப்போது அவர்கள் ஒரு முக்கியமான அம்சத்தை உருவாக்கத் தொடங்கியபோது அவர்கள் இந்த நெடுஞ்சாலைத் தாழ்வாரங்களைப் பற்றி பேசினார்கள் நீங்கள் எப்போதாவது இந்த தாழ்வாரங்களை இந்த வரியில் உருவாக்க நேர்ந்தால் என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும் ஏனெனில் சாமி பழங்குடியினர் அவர்கள் இந்த நெடுஞ்சாலைகளையும் முழு நேரத்தையும் உருவாக்கும் தருணம் இது கலைமான் வளர்ப்பு பாதைகளை எடுக்கப் போகிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள் இவை நீங்கள் காணக்கூடியவை கலைமான் வளர்ப்பு வழிகள் இந்த மேய்ச்சல் நிலங்கள் சிறியதாகிவிடுகின்றன ஏனென்றால் நீங்கள் முழு நகரத்தையும் இங்கிருந்து அங்கு வெளியே எடுக்கும் தருணம் மற்றும் இந்த முழு மாற்றமும் சுற்றுச்சூழல் அமைப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது மேலும் அவை விலங்குகளின் மேய்ச்சல் மூலங்களாக இருக்கின்றன அவை எங்கே மேய்கின்றன என்று சாமி பழங்குடியினர் உண்மையில் முழு செயல்முறையையும் புரிந்து கொண்டுள்ளனர் பின்னர் அவர்கள் இந்த முழு நெடுஞ்சாலை நடைபாதையையும் நகர்த்த முடிவு செய்துள்ளனர் இது ரயில் நிலையம் மற்றும் புதிய இடத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே நெடுஞ்சாலை நடைபாதை கட்டப்பட்டுள்ளது மேலும் பழங்குடி மக்கள் மற்றும் அவர்களின் வாழ்வாதார வளங்கள் மற்றும் இயற்கை வளங்களையும் அவர்கள் இவ்வாறுதான் காத்துள்ளனர் இப்போது சிக்கல் வந்துவிட்டது ஆம் நாம் ஒரு புதிய நகரத்திற்குச் செல்கிறோம் ஒருவேளை முழு வீட்டுத் துறையையும் மீண்டும் கட்டியெழுப்பலாம் ஒருவேளை முழு வீட்டுவசதியையும் இடிக்கலாம் ஆனால் கலாச்சாரத்திற்கு என்ன நடக்கிறது ஏனென்றால் இந்த மக்களால் நிறைய உணர்ச்சிகள் இணைக்கப்பட்டுள்ளன ஒன்று கிருணாவரே சர்ச் மற்றும் டவுன்ஹால் மற்றும் 1984 ஆம் ஆண்டில் பட்டியலிடப்பட்ட கட்டிடங்களாக இருக்கும் பல கட்டிடங்களும் உள்ளன எனவே இந்த குறிப்பிட்ட வரலாற்று கட்டிடங்களுக்கு என்ன நடக்கும் பட்டியலிடப்பட்ட கட்டிடங்கள் ஏராளமான உணர்ச்சிகளையும் சமூகத்தையும் கொண்டு வந்துள்ளன மேலும் இது சமூகங்களுக்குள் ஒரு பிம்பத்தை உருவாக்கியுள்ளது எனவே இப்போது இந்த தேவாலயம் உண்மையில் கட்டிடக் கலைஞர் குஸ்டாஃப் விக்மனால் வடிவமைக்கப்பட்டது டவுன்ஹால் இந்த ஆர்தர் வோனால் வடிவமைக்கப்பட்டது உண்மையில் இது ஒரு வகையான குடிமை ஈடுபாட்டு மையத்திற்கான இடமாகும் இது இந்த குறிப்பிட்ட கிருணாவின் கலாச்சார உருவங்களில் ஒன்றாகும் இது 14 அல்லது 13 ஆம் நூற்றாண்டு போன்ற மிகப் பழையதல்ல அவை 100 வயதுடையவை ஆனால் இன்னும் அவை அங்கு வாழும் மக்களுக்கு நிறைய அர்த்தங்களைக் கொண்டுள்ளன எனவே இந்த பாரம்பரிய கட்டிடங்களை எவ்வாறு நகர்த்துவது என்பதுதான் பிரச்சினை இந்த முக்கியமான கட்டிடங்களை இடிப்பது எளிதல்ல பின்னர் நாம் ஒரு புதிய கட்டடங்களை உருவாக்கப் போகிறோம் ஏனென்றால் அது மக்களின் உணர்ச்சிகள் மற்றும் மக்கள் உடமைகளுடன் விளையாடுவது மேலும் ஜென்னி ஸ்ஹோல்ம் சில புதிய விஷயங்களைச் செய்தார் ஏனெனில் இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் யார் என்ன செய்கிறார்கள் என்பதில் பல பெரிய வாசகங்கள் உள்ளன பல அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன உண்மையில் கிருணா தன்மையைப் புரிந்துகொள்வதற்கும் அது எல் பி நிறுவனத்தின் நிலம் என்பதையும் நீங்கள் காணலாம் இது கிருணா கொம்முன் இதுதான் சேவை மற்றும் விநியோக நகரம் மற்றும் ரயில் அம்சம் எங்கிருந்தாலும் இது ரயில்வே நிலம் எனவே இந்த 3 பேரும் கிருணாவின் முக்கிய பங்குதாரர்களாக உள்ளனர் ஒன்று ரயில்வே மற்றொன்று எல் பி அரசுக்கு சொந்தமான சுரங்க நிறுவனம் மற்றொன்று மக்களுக்கு சேவை செய்ய கிருணா கொம்முன் நிறைய ஆவணங்கள் நிறைய பாரம்பரிய வாரியங்களில் கிருணா கவுன்சில்களின் நாட்டு நிர்வாகக் குழுவில் ஏராளமான ஆவணங்கள் வந்துள்ளன மற்றும் எல் பி மற்றும் அனைத்து ஆலோசகர்களும் அனைத்து அறிக்கைகளையும் உருவாக்கி வருகிறார்கள் ஆனால் ஜென்னி என்ன செய்தார் அவர் உண்மையில் பல விஷயங்களை ஒன்றாக இணைக்க முயன்றார் இந்த முழு ஆவணத்தின் நோக்கம் என்ன அவை இந்த பாரம்பரிய கட்டிடங்களின் பாதுகாப்போடு எவ்வாறு தொடர்புடையவை என்பதை பகுப்பாய்வு செய்ய முயன்றார் என்ன நடக்கிறது என்பதற்கான வாசகங்களைப் பெற அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கவனித்தார் அதனால் நான் அவருடைய வேலையின் ஒரு சுருக்கத்தைக் காட்டுகிறேன் பின்னர் 1984 ஆம் ஆண்டில் நீங்கள் இங்கே காணக்கூடியது என்னவென்றால் அவை அனைத்தும் பட்டியலிடப்பட்ட கட்டிடங்கள் என்று நியமிக்கப்பட்ட பகுதிகளைப் பற்றி உண்மையில் பேசும் அனைத்து சிவப்பு புள்ளிகளும் 1984 ஆம் ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாதுகாப்புத் திட்டம் ஆகும் இங்கே பாரம்பரியமயமாக்கல் உண்மையில் பல்வேறு அம்சங்களைக் குறிக்கிறது ஒன்று புதிய பாரம்பரியத்தைச் சேர்ப்பது ஏனென்றால் ஆம் கிருணன் மேலும் முன்னேறப் போகிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் இந்த பாரம்பரிய கட்டிடங்களுக்காக ஒரு இடமாற்றம் அம்சம் திட்டமிடப்பட்டுள்ளது ஏனெனில் புனரமைப்பு அம்சத்தைத் தவிர இந்த பாரம்பரிய கட்டிடங்களின் இடமாற்றம் பற்றியும் அவர்கள் பேசுகிறார்கள் எனவே மக்கள் பட்டியலிடப்பட்ட பாரம்பரிய கட்டிடங்களையும் நியமிக்கப்பட்ட பகுதிகளையும் அங்கீகரிக்கத் தொடங்கினர் அங்குதான் அவர்கள் சில கட்டிடங்களுக்கு இன்னும் சில முக்கியத்துவங்களைக் கூறுகிறார்கள் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட பாரம்பரியத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவதால் அவர்கள் மீண்டும் ஒரு சிறப்பு முக்கியத்துவமாக மறு உறுதிப்படுத்தலை வழங்குகிறார்கள் இதனால் நீங்கள் அதை நகர்த்த வேண்டிய மிக முக்கியமான கட்டிடம் இது என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட பாரம்பரியத்தின் மறு விளக்கம் மற்றும் முன்னர் நியமிக்கப்பட்ட பாரம்பரியத்தை நிராகரித்தல் என்று முழு செயல்முறையும் நடந்தது இது எவ்வாறு சென்றது என்று பார்ப்போம் மேலும் இந்த குறிப்பிட்ட கலாச்சாரம் நகர்வு செயல்பாட்டில் எவ்வாறு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது என்பதில் சர்ச்சைக்குரிய அம்சங்கள் நிறைய உள்ளன அதனால்தான் தேசிய பாரம்பரிய வாரியத்தின் பொது இயக்குநரும் கூட ஒரு விவாதத்தில் எதிர்காலத்தில் கிருணாவைப் பற்றி எந்த வரலாற்றில் நாம் சொல்ல முடியும் அதன் மூலம் 20 ஆம் நூற்றாண்டின் நவீன ஸ்வீடனைப் பற்றி மட்டுமே நாம் சொல்ல முடியும் என்பது பற்றிய போர் இது என்று கூறினார் எனவே இங்குதான் ஜென்னிஸ் பல்வேறு ஏஜென்சிகள் என்ன நினைக்கிறார்கள் என்பதற்கான இந்த விளக்கங்கள் அனைத்தையும் கொண்டு வருவது பற்றி பேசுகிறது அரசாங்கம் என்ன நினைக்கிறது என்பது பற்றியும் பல்வேறு வாரியங்கள் என்ன நினைக்கின்றன என்பது பற்றியும் நீங்கள் இந்த நடவடிக்கைக்கு ஒரு வாய்ப்பைப் பெறும்போது மக்கள் எங்களால் எப்படி முடியும் என்று எப்போதும் நினைப்பார்கள் நவீன சிந்தனையுடன் நீங்கள் அதைப் பற்றி எந்த வகையான வரலாற்றைச் சொல்லப் போகிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள் அல்லது நாங்கள் இன்னும் இந்த பழைய விஷயங்களை மீண்டும் கொண்டு வருவோம் அல்லது நீங்கள் ஒரு புதிய விஷயத்தை முழுமையாக கொண்டு வருகிறீர்கள் அதுவே வெவ்வேறு பங்குதாரர்களின் கவலைகள் ஹெரிடாகைசேஷன் செயல்முறைக்கு 3 முக்கிய அம்சங்களை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் ஒன்று ஒரு பாரம்பரியமயமாக்கல் மறு பாரம்பரியமயமாக்கல் மற்றும் பாரம்பரியமயமாக்கலை நீக்குதல் ஆகவே 1984 ஆம் ஆண்டில் நான் உங்களுக்கு விளக்கமளித்த பாரம்பரிய செயல்முறை ஆகும் பட்டியலிடப்பட்ட முழு பாதுகாப்பு திட்டமும் உருவாக்கப்பட்டுள்ளது கிருணா நகரும் போது இந்த கட்டிடங்கள் அவர்கள் தொடங்கிய புதிய இடத்திற்கு செல்லப் போகின்றன என்பதை மக்கள் அறிந்திருக்கும்போது இந்த பாரம்பரியத்தின் முக்கியத்துவத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது பழைய சுரங்கத் தொழிலாளர் கூட இங்கு தங்கியிருக்கிறார் முதல் சுரங்கத் தொழிலாளி இங்கே தங்கியுள்ளார் அல்லது அவரது குடிசை அல்லது ஒரு ரயில் பாதை ரயில்வே பயிற்சியாளர் போன்ற பல்வேறு அம்சங்கள் படத்தில் வந்துள்ளன பின்னர் அவை மறு பாரம்பரியமயமாக்கலைத் தொடங்கின அங்குதான் ஜென்னி அதை மறு பாரம்பரியமயமாக்கல் என அழைக்கிறார் பின்னர் இறுதியாக இந்த முழு ஊடக வாசகமும் மிகவும் வித்தியாசமானது மற்றும் விளக்கங்கள் மிகவும் வேறுபட்டவை நாளின் முடிவில் முடிவெடுப்பவர்கள் குழுவில் வந்து நிதி செலவைப் பார்த்து அந்த கிருணா தேவாலயம் அல்லது டவுன்ஹால் நகர்த்த எவ்வளவு செலவாகும் என்று பார்க்கிறார்கள் ஒரு கிருணா தேவாலயம் மரக் கூழாங்கற்களின் மிகப் பெரிய நீண்ட ஏறக்குறைய மிக நீண்ட கால கட்டமைப்புகளைக் கொண்ட பாரம்பரிய அமைப்பைக் கொண்டுள்ளது எனவே அவர்கள் ஒவ்வொரு கூச்சலையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் அதை எடுத்துச் சென்று அதை வைத்து அதை எழுப்ப வேண்டும் எனவே இது சில மில்லியன் மதிப்புள்ள திட்டத்திற்கு செலவாகும் எனவே அவர்கள் நடைமுறைக் குறிப்புகளை மதிப்பீடு செய்ய முயற்சிக்கிறார்கள் இந்த குறிப்பிட்ட கட்டிடங்களை நாம் எவ்வாறு சமாளிக்க முடியும் என்பதற்கான மிகவும் நடைமுறை வழியில் அவர்கள் கடைசி கட்டத்தைப் பார்க்கத் தொடங்கினர் எனவே டி ஹெரிடேஜிசேஷன் செயல்முறை தொடங்கிவிட்டது அங்குதான் அவை சுமார் 12 கருப்பு கொம்பு கட்டிடங்களைக் கொண்டு வந்துள்ளன அவர்கள் அடையாளம் கண்டுள்ள 12 முதல் 17 கட்டமைப்புகள் நகர்வில் கவனிக்கப்படும் பேராசிரியர் கிறிஸ்டினா நில்சனுடன் நான் பணிபுரிந்த இடஞ்சார்ந்த திட்டமிடல் நடைமுறை மற்றும் கோட்பாட்டில் சிக்கல்கள் உள்ளன மற்றும் கிறிஸ்டினாஸ் பணி திட்டமிடல் சிக்கல்களை அடிப்படையாகக் கொண்டது ஒரு இயற்கைக் கட்டிடக் கலைஞராகவும் திட்டமிடுபவராகவும் இருப்பதால் அதில் என்ன வகையான சவால்கள் உள்ளன குறிப்பாக நகரத்தை நகர்த்துவதில் அவர் முக்கியமான யதார்த்தவாதக் கோட்பாடு மற்றும் வழிமுறைகளைப் பின்பற்றுகிறார் மேலும் உண்மையான சவால்கள் என்ன என்பதில் அவர் பல்வேறு அம்சங்களைக் கொண்டு வருகிறார் உண்மையில் நீங்கள் அதைப் பார்த்தால் ஒரு எல் பி உள்ளது இது அரசுக்கு சொந்தமான சுரங்க நிறுவனமாகும் மேலும் உள்ளூர் சமூகங்களும் மக்களும் இருக்கும் நகராட்சி வாரியமான கிருணா கொம்முன் அவர்கள் உண்மையில் நகரத்தை நம்பியிருக்கிறார்கள் எனவே இந்த 3 பங்குதாரர்களுடன் எப்போதும் முத்தரப்பு உறவு இருக்கும் பி அதற்கான நிதி உதவி மற்றும் நிர்வாக ஆதரவு கிருணா மற்றும் இரண்டையும் நம்பியிருக்கும் மக்கள் நகராட்சி நிர்வாகத்தின் கடமையா அல்லது கொம்முன் நிர்வாகமா அல்லது அது அவர்களின் நிதி முகவரான முழு சுரங்க நிறுவனமான எல் யின் கடமையா என்பதால் இந்த நடவடிக்கைக்கு யார் பொறுப்பு யார் இந்த நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பது இப்போது மக்களுக்கு குழப்பமாக உள்ளது இங்கே முடிவெடுப்பவர் யார் நாம் யாரை சரியாக அணுக முடியும் எனவே யார் உயர் வரிசையில் இருக்கிறார்கள் என்ற பிரச்சினை வருகிறது கிருணா கொம்முன் உயர்ந்த வரிசையில் இருக்கிறதா அல்லது எல் பி உயர் வரிசையில் இருக்கிறதா என்பது பல குழப்பங்களை உருவாக்கியுள்ளது மேலும் நிச்சயமற்ற தன்மைகளும் உள்ளன இன்று அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் நம்மை நாமே தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் 50 ஆண்டுகளுக்குப் பிறகு நாம் அடுத்த இடத்திற்கு செல்ல வேண்டியிருக்கலாம் ஆனால் அதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் ப்ரீபாப் போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களில் எவ்வாறு முதலீடு செய்யலாம் அல்லது பின்னர் அந்த இடங்களை எளிதாக நகர்த்துவதற்கு எதையும் செய்யலாம் என்பது பற்றி சிந்திக்கிறார்கள் எனவே இந்த சிந்தனை செயல்முறைகள் அனைத்தும் தொடர்ந்தன ஆனால் உண்மையான பிரச்சனை என்னவென்றால் இன்னும் 10 ஆண்டுகளில் அவர்கள் மேம்பட்ட சுரங்க கருவிகள் மற்றும் நுட்பங்களுடன் இடமாற்றத்தில் ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்திருக்கிறார்கள் அல்லது இன்னும் 10 ஆண்டுகளில் முழு இரும்புச் சுரங்கமும் மூடப்பட்டது அல்லது சுரங்கத் துறை வேறு நிதி நெருக்கடிக்கு வந்தால் இந்த வகையான முதலீட்டிற்கு என்ன நடக்கும் எனவே இந்த உறுதிகளும் நிச்சயமற்ற தன்மைகளும் கேள்விக்குறியாக இருக்கின்றன ஏனென்றால் அங்குதான் அவர்கள் ஒரு வகையான மாற்று வாழ்வாதார அமைப்புகளையும் இந்த தொடர்பு மற்றும் நேரியல் அல்லாத தன்மை மற்றும் ஒருவருக்கொருவர் சார்ந்திருத்தல் ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட குழப்பங்களையும் தேட வேண்டும் அவர்களின் கொம்முனைப் பராமரிக்கவும் இந்த மக்கள் நிதி அம்சத்தைப் பொறுத்தது இந்த முழு உறவும் ஒருவருக்கொருவர் மிகவும் சார்ந்திருக்கிறது இந்த முழு சவால்களிலும் எல் பி என்ன பங்கு வகிக்க வேண்டும் என்பதில் கொம்முன் என்ன பங்கு வகிக்கிறது என்பதை யார் முடிவெடுப்பார்கள் என்பது பங்குதாரர் நெட்வொர்க் முன்னோக்கின் ஒரு பெரிய பணியாகும் ஒவ்வொரு நிறுவனமும் எவ்வாறு சுயமாக ஒழுங்கமைக்கப்படுகின்றன என்பதற்கான சுய அமைப்பு அதன் பாத்திரத்தில் அதை வரையறுத்தது இரண்டாவது விஷயம் நேர மாறிகள் பற்றியது நாங்கள் ஒரு கடுமையான வானிலை நிலைமைகளில் பணிபுரிகிறோம் மேலும் இந்த திட்டத்தை நாம் எவ்வாறு நகர்த்தப் போகிறோம் ஏனென்றால் நீங்கள் 5 வருடங்கள் 10 ஆண்டு 2022ல் நீங்கள் அதை நகர்த்த விரும்பினால் மக்களின் எந்தப் பகுதியை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் பின்னர் அவர்களை மீண்டும் பணியிடங்களுடன் எவ்வாறு இணைப்பது எனவே நிறைய திட்ட மேலாண்மை சிக்கல்களும் உள்ளன எனவே இதுதான் நான் உங்களுக்கு சுருக்கமாகக் கூற விரும்புகிறேன் இந்த சவால்கள் எவ்வாறு இருந்தன என்பதையும் இந்த செயல்பாட்டில் நான் மிகவும் பாராட்டுவது தென் அமெரிக்காவின் பல நாடுகளைப் போலல்லாமல் சுவீடன் ஆகும் அவர்கள் சுரங்கத்தின் காரணமாக சில நகரங்கள் அல்லது சில ஹேம்லெட்களை நகர்த்தும்போது சிக்கல்கள் ஏற்பட்டன தென் அமெரிக்காவில் அவர்கள் செய்தது என்னவென்றால் அவர்கள் சீன நிறுவனங்களுக்கு பணத்தை கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் அந்த இடங்களை காலி செய்து செல்ல சொல்கிறார்கள் ஆனால் இங்கே அவர்கள் குறைந்த பட்சம் விலங்குகள் மேய்ச்சல் மைதானம் சுற்றுச்சூழல் அமைப்பு ஆகியவற்றைக் கூட பரிசீலித்து வருகிறார்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதைப் பற்றி அவர்கள் சிந்தனையுடன் சிந்திக்கிறார்கள் நாம் இப்படிச் சென்றால் நாம் முதலீடு செய்தால் இது உண்மையிலேயே மதிப்புக்குரியது நிச்சயமாக இது மிகவும் முழுமையான சிந்தனை செயல்முறையாகும் இன்னும் குறைந்த மக்கள் தொகை கொண்ட நகர்ப்புறங்களில் கூட பல சவால்கள் உள்ளன இடமாற்றம் சூழல்களில் உள்ள சவால்களைப் புரிந்துகொள்ள இது உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன்